முந்தைய வகுப்பில் மதிப்பீட்டு கட்டத்தின் துணை செயல்முறையை புரிந்துகொண்டோம் இந்த பிரிவில் எக்ஸிட் சர்வே குறித்து விவாதிப்போம் எக்ஸிட் சர்வே பாடநெறி வடிவமைப்பை பற்றி புரிந்து கொள்வோம் போன வகுப்பில் நாம் புரிந்து கொண்ட வண்ணம் எக்ஸிட் சர்வே மதிப்பீட்டு கட்டத்தின் முக்கியமான பகுதி ஆகும் இந்த பகுதியில் நாங்கள் இங்கு பரிசீலித்து வரும் பின்னூட்ட படிவம் மற்ற பின்னூட்டத்திலிருந்து சற்று வித்தியாசமானது பெரும்பாலான நிறுவனங்கள் ஒரு பின்னூட்ட படிவத்தைபொறியியல் படிப்பிற்கான அனைத்துத் துறைகளுக்கும் பொதுவானதாக உபயோகப்படுத்துகின்றனர் இந்த கருத்தை சேகரிக்கும் வழிமுறை வழிமுறையில் ஒருத்தர நிர்ணய வழிமுறை உள்ளது ஆனால் இந்த பின்னூட்டத்தின் முதன்மை நோக்கம் மாணவர்களின் ஆசிரிய மதிப்பீடு ஆகும் பொதுவாக இது FPEDS ஆசிரிய பீடத்தின் ஒரு பகுதியாக நடத்தப்படுகிறது செயல்திறன் மதிப்பீடு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அங்கீகாரத்தால் தேவைப்படுகிறது இந்த கருத்து முதன்மையாக ஆசிரியர்களை மதிப்பீடு செய்யப் பயன்படுகிறது அதன் அடிப்படையில்வளர்ச்சி மட்டத்தில் அல்லது நிறுவன மட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன அத்தகைய கருத்து படிவத்தின் வடிவமைப்பில் பயிற்றுவிப்பாளருக்கு பங்கில்லை பின்னூட்ட கவனம் பாடத் திட்டத்தைப் பற்றிய மதிப்பீடு என்பதால் மாணவர்களின் பயிற்றுவிப்பாளரைப் பற்றிய கருத்துகளைப் பெறுவதற்கு அதிக வாய்ப்பில்லை எனவே அத்தகைய கணக்கெடுப்பிலிருந்து நிச்சயமாக குறிப்பிட்ட கருத்துக்களைப் பெறுவது மிகவும் கடினம் இந்த நிலையான பயிற்றுவிப்பாளர் மதிப்பீட்டு பின்னூட்ட கருத்து படிவம் எக்ஸிட் சர்வே குறித்த பாடத்திட்டத்தின் சிறந்த பின்னூட்ட கருத்துப்படிவம் அல்ல ஏனெனில் இந்த படிவத்தின் நோக்கமானது ஆசிரியர்களின் மதிப்பீடு குறித்து மாணவர்கள் கூறும் கருத்தாகும் ஆனால் எக்ஸிட் சேரவே பாடநெறியின் நோக்கமானது பாடத்திட்டத்தை பற்றிய மாணவர்களின் மதிப்பீட்டு பின்னூட்ட கருத்து வடிவமாகும் இவ்வகை மதிப்பீட்டு பின்னூட்ட கருத்தானது இந்த பாடத்திட்டத்தை மேம்படுத்த உதவி செய்யும் எக்ஸிட் சர்வே பாடத்திட்டம் இது பயிற்றுவிப்பாளருக்கு மதிப்புமிக்க கருத்துக்களை வழங்குகிறது அத்தகைய கருத்து கற்றல் தரத்தை மேம்படுத்துவதில் மிகவும் உதவியாக இருக்கும் மேலும் இது பாடநெறி மட்டத்தில் திட்டமிடுதல் செயல் சரிபார்த்தல் செயல்படுதல் என்ற தர வளையத்தை நிறைவு செய்ய உதவி செய்கிறது முந்தைய தொகுதியில் நாம் பார்த்தது போல் இந்த மதிப்பீட்டு பின்னூட்ட வடிவமானது பாடத்திட்டத்தை செயல்படுத்துவதில் மேம்பாடுகளைத் திட்டமிடுதலில் உதவுகிறது முன்பு பார்த்த வண்ணம் நடுநிலைக் கணக்கெடுப்புகள் பயிற்றுவிப்பாளரை பாடநெறி விநியோகத்தின் போது பயிற்றுவிக்கும் முறைமையை மாற்றியமைக்க உதவுகிறது ஆனால் பாடத் திட்டத்தின் முடிவில் எடுக்கப்படுகின்ற எக்ஸிட் சர்வே பாடத்திட்டத்தின் செயல்திட்டத்தை மேம்படுத்த பயனுள்ளதாக இருக்கும் எக்ஸிட் சர்வே முறையானது பாடத்திட்டத்தின் குறிக்கோளை கணக்கிடுவதிலும் பயன்படுத்தப்படலாம் இந்த அணுகுமுறையை NBA வெளிப்படையாக அங்கீகரிக்கவில்லை முந்தைய பகுதியில் நாம் பார்த்த வண்ணம் பாடத்திட்டத்தில் குறிக்கோளை கணக்கிடும்போது நேரடி அணுகுமுறை மற்றும் எக்ஸிட் சர்வே போன்ற மறைமுக அணுகுமுறை 9010 என்ற விகிதத்தில் இருக்கலாம் நேரடி கணக்கீட்டு முறைமை ஆனது மாணவர்களின் செயல்திறனை அடிப்படையாகக் கொண்டது நேரடி கணக்கீடும் முறை மாணவர்களை சோதனைகள் வினாடி வினாக்கள் பணிகள் மூலம் மதிப்பீடு செய்கிறது ஆனால் மறைமுக கணக்கீடு ஆனது ஒரு கணக்கெடுப்பின் அடிப்படையில் அமைந்திருக்கும் எக்ஸிட் சர்வே முறையானது பாடத்திட்டத்தின் குறிக்கோளை மறைமுகமாக மதிப்பீடு செய்கிறது எக்ஸிட் சர்வே முறையானது வெவ்வேறு பாட நெறிகளுக்கு வேறுபடும் மேலும் அந்த சர்வே ஆனது வெவ்வேறு ஆசிரியர்களுக்கு வெவ்வேறு விதமாக அமையும் எனவே கல்லூரியின் அனுமதியுடன் ஆசிரியர்களே அவர்கள் பாடத்திட்டத்தின் எக்ஸிட் சர்வே படிமத்தின் கேள்விகளை சுயமாக தயாரிப்பது மென்மையாகும் எனவே இன்ஸ்டிடியூட் அளவிலான படிவம் ஒரு பாடநெறி எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பாக பயன்படுத்த ஏற்றதாக இருக்காது ஒருவேளை திருமணத்திற்கு தேவைப்பட்டால் இந்த எக்ஸிட் சர்வே படிவம் நிறுவனத்தின் பொதுவான மதிப்பீட்டு படிவத்தில் இணைக்கப்படலாம் இவ்வகை மதிப்பீட்டு படிவம் அந்த நிறுவனத்தின் மாணவர்களால் ஆசிரியர்களை மதிப்பீடு செய்ய உதவி செய்யும் வகையில் அமைக்கப்படலாம் கற்றல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இவ்வகை மாணவர் மதிப்பீட்டு படிவங்கள் தயார் செய்யப்படலாம் எக்ஸிட் சர்வே பாடநெறி கணக்கெடுப்பின் முக்கிய சவால்களில் ஒன்று தரமான சர்வே டேட்டாவை பெறுவதாகும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள எல்லா இடங்களிலும் இதுதான் பிரச்சினை அங்குகணக்கெடுப்புகளை எவ்வாறு வடிவமைப்பது எப்படி செய்வது என்பதில் கணிசமான ஆராய்ச்சி இலக்கியங்கள் உள்ளன சரியான தரவைப் பெறுவதற்காக கணக்கெடுப்புகளை நிர்வகிக்கவும் எந்தவொரு கணக்கெடுப்பிலும் நிச்சயமாக இது ஒரு முக்கியமாகும் மாணவர்கள் எதிர்மறையான கருத்துக்களை வழங்கினால் தாங்கள் பாதிக்கப்படுவோம் என்று பயப்படலாம் ஓரளவிற்கு பின்னூட்டத்தை சார்பு அற்றதாக அனுபவத்தின் மூலம் மூலம் இதை அகற்றலாம் இருந்தாலும் எதிர்மறையான கருத்தை களை வழங்குவதற்கு மாணவர்கள் பயப்படுகின்றனர் இந்த கருத்து ஆய்வுகள் போலியாக சேகரிக்கப்படுகின்றன மற்றும் அதனால் எந்த பயனும் இல்லை என்றும் மாணவர்கள் கருதுகின்றனர் அவற்றை கருத்தானது எந்தவொரு பயிற்றுவிப்பாளரும் உண்மையில் இந்தத் தரவைப் பயன்படுத்துவதில்லை என்றும் இவ்வகை கணக்கெடுப்பு உண்மையில் வெறும் சம்பிரதாயமாக நிர்வகிக்கப்படுகிறது என்பதாகும் பெரும்பாலும் பயிற்றுனர்கள் தரவைச் சேகரித்து வெறுமனே தாக்கல் செய்கிறார்கள் அவர்கள் உண்மையில் அதை பயன்படுத்துவதில்லை இவ்வகை மாணவர்களின் மதிப்பீட்டு கணக்கெடுப்புகள் பாடத்திட்டத்தை மேம்படுத்துவதில் திட்டமிட்ட உபயோகப் படுவதில்லை ஒருவேளை மாணவர்களின் மதிப்பீடுகள் சேகரிக்கப்படும் கட்டாயம் இருந்தாலும் அது மேம்போக்கான செய்யப்படுகிறது உண்மையில் பாடநெறியை வழங்குவதற்கான மேம்பாடுகளைத் திட்டமிடுதல் நடைபெறுவதில்லை எனவே பயிற்றுனர்கள் சர்வே டேட்டாவை உண்மையாக பயன்படுத்துவது இல்லை என்ற மாணவர்களின் கூற்றில் தவறில்லை இதனால் மாணவர்கள் சரியான மதிப்பீடுகளை வழங்குவதில்லை கணக்கெடுப்பு படிவத்தின் நீளம் அதிகமாக இருந்தாலும் அது மதிப்பீட்டின் தரத்தை பாதிக்கலாம் அதிக கேள்விகள் மாணவர்கள் சோர்வடைய நாம் எனவே 15 20 கேள்விகளுக்கு பதில் அளித்த பிறகு மாணவர்களின் கவனம் குறைந்து மேம்போக்கான பதில்களை அளிக்க நேரலாம் கணக்கெடுப்பு படிவத்தின் நீளம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் திடமான விதிமுறை இல்லை அது தொடர்பாக பயிற்றுனர்கள் தங்கள் குறிப்பிட்ட சூழலில் எவ்வளவு நீளம் சிறப்பாக இருக்கும் என்று பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் உண்மையில் தரமான சர்வே டேட்டாவை பெறுவதில் உள்ள தடைகளை மேற்கொள்ள திடமான வழி முறை எதுவும் இல்லை இதற்கு துறை மட்டத்தில் மற்றும் குறிப்பாக நிறுவன மட்டத்தில் உள்ள ஆசிரியர்களிடமிருந்து குறிப்பிட்ட அளவு பரிசோதனை தேவைப்படுகிறது இந்த பாடநெறி எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பில் யார் பங்கேற்க வேண்டும் என்பது இன்னும் ஒரு பிரச்சினை பல பயிற்றுனர்கள் "ஒழுங்கற்ற" மாணவர்களால் வழங்கப்பட்ட தரவு மட்டுப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது செல்லுபடியாகவோ இல்லை என்று உறுதியாக உணர்கின்றனர் சில நிறுவனங்கள் எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பில் பங்கேற்பதற்கான நுழைவு அளவுகோல்களை விதிக்கின்றன வருகை பதிவேட்டில் 75 ஒழுங்காக வகுப்பிற்கு வரும் மாணவர்கள் மட்டுமே எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பில் பங்கேற்க அனுமதிக்கப்படுகின்றனர் சில நிறுவனங்கள் மாணவர்களி செயல்திறனில் அடிப்படையில் ஒரு நுழைவு அளவுகோலைக் கூட வைக்கின்றன எடுத்துக்காட்டாக சோதனைகளில் சராசரி செயல்திறன் கொண்ட மாணவர்கள் 65 மேல் மட்டுமே கணக்கெடுப்பில் பங்கேற்கலாம் வகுப்புக்கு ஒழுங்காக வராத மாணவர்கள் தரும் மதிப்பீடு சரியாக இருக்காது என்னும் கூற்றில் உண்மை இருந்தாலும் வகுப்புகளுக்கு ஒழுங்காக வரும் மாணவர்கள் மட்டுமே எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டும் என்பது விரும்பத்தக்கதாக இல்லை பாடத்திட்டத்தில் ஒழுங்காக பங்கேற்க முடியாத மாணவர்களால் தரப்படும் மதிப்பீடுகள் அடுத்த முறை பாடத்திட்டங்களை மேம்படுத்த திட்டமிடுதலில் உதவி செய்யும் ஆனால் குறைந்தபட்ச வருகை இவ்வகை எக்ஸிட் சர்வே மதிப்பீடுகளில் பங்கேற்க தேவையானது என்று நிர்வாணமும் ஆசிரியரோ கருதினால் அப்படியே வருகை ஒழுங்கான மாணவர்களை மட்டுமே பங்கேற்ற அனுமதிக்கலாம் ஆனால் எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பு எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்று திடமான கொள்கை முறை இல்லை ஓருவர் சூழ்நிலைக்கேற்றவாறு இவ்வகை கணக்கெடுப்பை நிர்ணயிக்க வேண்டும் அதிலுள்ள சிக்கல்களை சமாளித்து தண்டர் சூழ்நிலைக்கு ஏற்ற சர்வே முறையை உருவாக்க முடியும் செல்லுபடியான சர்வே டேட்டாவை பெறுவதற்கு மின்னணு முறையில் பதிவு செய்யப்பட்ட நடுநிலையான மதிப்பீடுகள் மிக முக்கியமானது இவ்வகை முறையானது எதிர்மறை கருத்துக்களை பதிவிட்டால் தாங்கள் தண்டிக்கப்படுவோம் என்ற மாணவர்கள் பயத்தை நீக்கக்கூடியது மின்னணு முறையில் மாணவர்கள் சொந்தமாக தங்கள் கருத்துக்களை பதிவிட முடியும் எதிர்மறையான பதிவுகளையும் பதிவிட முடியும் ஆனால் இவ்வகை மின்னனு கணக்கெடுப்பில் மாணவர்கள் தங்களின் விரக்திவை பதிவிடலாம் சரியான தரவைப் பெறுவது எப்போதும் ஒரு சிக்கலான காரியமாகும் புள்ளிவிவர ரீதியாக எடுக்கப்படும் கணக்கெடுப்பு அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது இதை சரியான முடிவுகளை எட்டுவதற்காக பயிற்றுனர்கள் தங்கள் விருப்பப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் சர்வே டேட்டாவை சேகரிக்கும் முன் அதன் முக்கியத்துவத்தை குறித்து மாணவர்களுடன் பயிற்றுவிப்பாளர் நேரம் செலவழிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் கணக்கெடுப்பின் தரம் உயர்கிறது ஒருவேளை பயிற்றுவிப்பாளர் எக்ஸிட் சர்வே யின் பயன் குறித்தும் சேகரிக்கப்படும் மதிப்பீடுகளின் அடிப்படையில் பாடத்திட்டம் மேம்படுத்தப்படும் என்றும் சேகரிக்கப்படும் டேட்டா முறையான முறையில் பயன்படுத்தப்படும் என்றும் மாணவர்களுக்கு விளக்கமாக கூறினால் மாணவர்கள் மதிப்பீட்டை சரியாக மற்றும் நேர்மையாக வழங்க வாய்ப்பிருக்கிறது எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பு தரவை நன்கு பயன்படுத்துவதற்கான சில பொதுவான நிகழ்வுகள் இருந்தால் அது மிகவும் உதவியாக இருக்கும் ஒருவேளை துறை மட்டத்தில் முந்தைய ஆண்டுகளில் எவ்வகையான மதிப்பீடுகள் கிடைத்தன என்றும் அதனால் பாடத்திட்டத்தில் இவ்வாறான மேம்பாடுகள் உருவாக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகள் இருந்தால் அவற்றை கூறலாம் இவ்வகை எடுத்துக்காட்டுகள் எக்ஸிட் சர்வேயின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு புரிய வைக்கலாம் மூத்த பேராசிரியர் அல்லது துறை தலைவர் இவ்வகை எடுத்துக்காட்டுகளை கூறுவது மிகவும் உதவியாயிருக்கும் வழங்கப்பட்ட வழக்கு ஆய்வுகள் மிகவும் குறிப்பிட்டதாக இருக்க வேண்டும் சரியாக எந்த பாடநெறி சரியாக என்ன எந்த வகையான பின்னூட்டங்கள் மற்றும் எந்த வகையான மேம்பாடுகள் உருவாகின என்று குறிப்பிட வேண்டும் உண்மையில் சரியான தரவைப் பெற ஒருவர் பல அணுகுமுறைகளைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் இல்லையெனில் மோசமான தரமான கணக்கெடுப்பு தரவைப் பெறுவது இந்த செயல்முறையின் முழு நோக்கத்தையும் மறுக்கிறது அது உண்மையில் நடைமுறை பயன்பாடு இல்லாத ஆவணங்களில் ஒன்றாக மாறிவிடும் சரியான கணக்கெடுப்புத் தரவைப் பெறாவிட்டால் முழு செயல்முறையின் நோக்கம் வீணாகிவிடும் இவற்றைக் கருத்தில் கொள்வது அவசியம் எனவே இவ்வகை சிக்கல்களை கருத்தில் கொண்டு பாடநெறியின் எக்ஸிக்ஸ் ஆகவே சரியான முறையில் திட்டமிட்டு தயாரிக்கப்பட வேண்டும் மற்றும் தரமான சர்வே டேட்டாவை பெற முயற்சிக்க வேண்டும் படிவத்தின் உண்மையான வடிவமைப்பு பயன்படுத்த வேண்டிய அணுகுமுறைகள் பலவிதமான வடிவமைப்பு அணுகுமுறைகள் வடிவங்கள் இலக்கியங்களில் கிடைக்கின்றன தனித்துவமான வழி எதுவும் இல்லை படிவத்தை வடிவமைத்தல் கணக்கெடுப்பு தொடர்பான எந்தவொரு கேள்விக்கும் தனித்துவமான பதில் இல்லை வடிவம் இங்கே வழங்கப்படுவது ஒரு மாதிரி மட்டுமே ஒவ்வொரு நிறுவனத்திற்கு ஏற்ற மாதிரியை சோதனை முறையில் தயாரிப்பது சிறந்ததாகும் இவற்றில் நான்கு முக்கிய அம்சங்கள் உள்ளன பாடநெறி மேலாண்மை கற்றல் சூழல் பாடநெறி முடிவுகள் மற்றும் பயிற்றுவிப்பாளரின் பண்புகள் ஒருவேளை எக்ஸிட் சர்வே பாடநெறியின் படிவம் ஒரு நிறுவன அளவிலான மதிப்பீட்டு படிவத்துடன் ஒருங்கிணைந்தால் இந்த கேள்விகளில் சில தேவையற்றதாக மாறக்கூடும் உதாரணமாக பயிற்றுவிப்பாளரின் பண்புகள் ஏற்கனவே நிறுவனத்தின் மதிப்பீட்டு படிமத்தின் உடைய ஆசிரிய மதிப்பீட்டின் ஒரு பகுதியாக இருந்தால் பின்னர் அவற்றை இங்கே மீண்டும் சேர்க்க வேண்டியதில்லை அடிப்படையில் நாம் நிறுவனத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் குறிப்பிட்டவற்றைப் பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் நாம் இதை மாற்றியமைக்க வேண்டும் நாங்கள் விவாதிப்பது மிகவும் பொதுவான மாதிரி ஆகும் பல வகை மாதிரிகள் உள்ளன அதில் குறிப்பாக அளவுகோல் மூலம் மாணவர்கள் பதிலளிப்பது மிக பிரபலமானதாகும் மிகவும் நேர்மையான பதிலுக்கு ஐம்பெரும் மிகவும் எதிர்மறையான பதிலுக்கு ஒன்று என்றும் மாணவர்களால் குறிக்கப்படுகிறது சில நிறுவனங்கள் 1 2 3 என்று அளவுகோல்களை மட்டுமே பயன்படுத்துகின்றன சிலவேளைகளில் 0 உபயோகப்படுத்தப்படுகின்றது 1 முதல் 5 வரை அல்லது 0 முதல் 5 வரை ஆன அளவுகோல்கள் பொதுவாக உபயோகப்படுத்தப்படுகின்றன முதலில் சரியான பதில்களை கொடுப்பதின் அவசியம் மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக இவ்வாறு கூறலாம் பாடநெறி குறித்த உங்கள் கருதப்படும் கருத்து மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும் சம்பந்தப்பட்ட பயிற்றுவிப்பாளர் மற்றும் கற்றல் தரத்தை மேம்படுத்துவதில் மிகவும் உறுதுணையாக இருக்கும் உங்கள் தரமான நேரத்திற்கு நன்றி " இது மிகவும் எளிமையான யோசனையாகத் தோன்றலாம் ஆனால் அனுபவ ஆய்வுகள் படிப்புக்கு அத்தகைய ஆரம்பம் மாணவர்களின் பார்வையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறுகிறது மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோளுடன் படிமத்தை துவங்குவது நல்லது ஆரம்பத்தில் ஒட்டுமொத்த பார்வையை வெளிப்படுத்தும் 2 3 கேள்விகளை நாம் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக பொதுவாக படிப்பை மதிப்பிடுங்கள் 1 முதல் 5 வரை பாட உள்ளடக்கத்தை மதிப்பிடுங்கள் பயிற்றுவிப்பாளரை மதிப்பிடுங்கள் போன்ற கேள்விகளை உபயோகப்படுத்தலாம் இது எந்தவொரு பாடநெறி எக்ஸிட் சர்வே முறைக்கும் பொதுவான கேள்வி முறையாகும் எக்ஸிட் சர்வே பாடநெறியின் பொறுத்தவரை சாத்தியமான சில கேள்விகளை பார்க்கலாம் பாடநெறி நிர்வாகத்தைப் பொறுத்தவரை அமைப்பு அது எவ்வளவு நன்றாக இருந்தது 1 முதல் 5 வரை உள் சோதனைகள் உள் சோதனைகள் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கியடாக இருந்ததா சோதனைகள் பொருத்தமான நேரத்தில் திட்டமிடப்பட்டிருந்தனவா வழங்கப்பட்ட நேரம் உள் சோதனைகள் போதுமானதாக இருந்ததா அனைத்து சிக்கல்களையும் பற்றிய தரவைப் பிரித்தெடுக்க 3 4 கேள்விகளைக் கேட்கலாம் சோதனைகளின் அமைப்பு நேரம் மற்றும் அட்டவணை போன்றவை வினாடி வினாக்களின் தரம் வினாடி வினாக்கள் பாடத்திட்டத்திற்கு ஒத்திருக்கிறதா வினாடி வினாக்கள் நடைபெறும் நேரம் வினாடி வினாவுக்கு எவ்வளவு நேரம் வழங்கப்பட்டது போன்ற கேள்விகளை குறிப்பிடலாம் கற்றலை ஊக்குவிப்பதில் அசைன்மென்ட் டின் பயன் இது தரமான டேட்டாவை தர வல்லதாகும் உண்மையில் நடைமுறை அனுபவத்திலிருந்து அசைன் மென்ட் குறித்து மாணவர்களுக்கு குறைந்த மதிப்பீடு உள்ளது ஒரு சில கல்லூரிகளில் மாணவர் கருத்தரங்கில் அசைன்மென்ட் எந்த பயனும் தருவதில்லை என்ற கருத்து நிலவியது மற்றும் இதை இணையதளத்திலிருந்து அப்படியே நகல் செய்து அசைன்மென்ட் முடித்துவிடலாம் என்றும் ஆசிரியர் அசைன்மென்ட் விதத்தில் பரிசீலிப்பது இல்லை என்றும் அசைன்மென்ட் நேரத்தை விரயம் செய்வது என்றும் மாணவர்கள் கருதுகின்றனர் அவ்வாறே சில பயிற்றுவிப்பாளர்கள் கருதுகின்றனர் அசைன்மென்ட் கவனமாக வடிவமைக்கப்பட வேண்டும் மாணவர்களுக்கு சரியான சவால்களை கொடுப்பதுடன் பாடநெறியின் குறிக்கோள்களை நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும் உபயோகமான பயிற்சி ஆகும் மொத்த பணிகளின் எண்ணிக்கை என்ற பொருளில் செமஸ்டரில் பொதுவான வேலை சுமை கொடுக்கப்பட்ட வினாடி வினாக்கள் நடத்தப்பட்ட சோதனைகள் மற்றும் வேறு எந்த வகையான மதிப்பீடு செமஸ்டர் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது ஒன்றாக எடுத்துக் கொள்ளப்பட்டால் மாணவர் அதைப் பற்றி எப்படி உணருகிறார் பணிச்சுமை அதுவும் ஒரு பயனுள்ள கேள்வியாக இருக்கலாம் இவை மாதிரி கேள்விகள் மட்டுமே வெவ்வேறு வகையான கேள்விகள் சாத்தியம் கற்றல் சூழல் இங்கே சில கேள்விகள் பயிற்றுவிப்பாளருடன் தொடர்புடையவை இதை இந்த வகையின் கீழ் அல்லது பயிற்றுவிப்பாளரின் சிறப்பியல்புகளின் கீழ் விவாதிக்கலாம் மாணவர்களுக்கும் பயிற்றுவிப்பாளருக்கும் இடையே நேர்மறையான தொடர்பு இருந்தது மாணவர்கள் விளக்கங்களைத் தேட ஆய்வாளரை குறுக்கிட அனுமதிக்கப்படுகிறது இது மிகவும் முக்கியமானது சில பயிற்றுனர்கள் மாணவர்களிடமிருந்து வரும் குறுக்கீடுகளை விரும்புவதில்லை முழு விரிவுரையும் பூர்த்தி செய்யப்பட்டு பின்னர் மாணவர்கள் கேள்விகளைக் கேட்க அனுமதிக்கப்படுவார்கள் அது கற்றலுக்கு உகந்தது அல்ல தெளிவுபடுத்த பயிற்றுவிப்பாளரை குறுக்கிடவும் மாணவர்கள் எப்போதும் அனுமதிக்கப்பட்டார்களா என்பதை அறிந்து கொள்வது உதவியாக இருக்கும் வகுப்பறை விவாதங்கள் ஊக்குவிக்கப்பட்டன கலந்துரையாடல்கள் முக்கியமானவை என்றாலும் அதுவும் சரியான மிதமான தன்மை இருப்பதை பயிற்றுவிப்பாளர் உறுதி செய்வது அவசியம் இல்லையெனில் விவாதங்கள் தேவையற்றவற்றை நோக்கி செல்லலாம் மற்றும் வகுப்பறையின் நேரம் வீணடிக்கப் படலாம் தேவையான கற்றல் வளங்கள் எளிதில் கிடைக்கக்கூடியவை மற்றும் அணுகக்கூடியவை ஆக இருந்தன ஆய்வகம் கோட்பாட்டில் ஒருங்கிணைக்கப்பட்டால் ஆய்வக உபகரணங்கள் நன்கு பராமரிக்கப்பட்டு தேவையானவற்றை நடத்துவதில் சிரமங்கள் எதுவும் இல்லாமலிருந்தது இவற்றைப் பற்றி அடுத்த பகுதியில் விரிவாக விவாதிப்போம் எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பு படிவத்தை வடிவமைப்பதில் கூடுதல் சிக்கல்கள் யாவை பாடநெறி முடிவுகள் பாடநெறி முடிவுகள் முதல் வகுப்பிலேயே விவாதிக்கப்பட்டன பாடநெறி முடிவுகள் தெளிவாக இருந்தன உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் திறன்கள் குறித்து நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் இது ஒரு கருத்து மட்டுமே என்பதை கவனியுங்கள் உண்மையில் இந்த மாணவர்கள் தேவையான திறன்களை நிரூபிக்க வல்லவர்கள்என்பதை தீர்மானிக்க வினாடி வினாக்கள் மற்றும் அசைன்மென்ட் உபயோகப்படுத்துகிறோம் இங்கே நாம் மாணவர்களின் உணர்வைப் பெற முயற்சிக்கிறோம் அவர்கள் எப்படி உணருகிறார்கள் அதனால்தான் இது திறன்களைக் கணக்கிடுவதற்கான மறைமுக வழி ஆகும் ஒவ்வொரு CO க்கும் ஒதுக்கப்பட்ட நேரம் மிகவும் போதுமானதாக இருந்தது கவரேஜ் வேகம் முழுவதும் வசதியாக இருந்தது இந்த இரண்டும் சம்பந்தப்பட்டவை கவரேஜின் வேகம் கவனமாக திட்டமிடப்படாவிட்டால் ஆரம்ப சிஓக்கள் மிகவும் நீண்ட நேரம் பெறுகின்றன மற்றும் முடிவை நோக்கி வேகம் திடீரென்று பிரமாண்டமாக எழுகிறது பின்னர் வரும் CO கள் அது நன்றாக பயிற்சி அளிக்கப்படுவதில்லை கவரேஜ் வேகம் முழுவதும் வசதியாக இருந்ததா என்பதை அறிந்து கொள்வது அவசியம் தொடர்புடைய கேள்வி ஒவ்வொரு CO க்கும் ஒதுக்கப்பட்ட நேரம் மிகவும் போதுமானதாக இருந்தது இந்த இரண்டு தொடர்புடைய கேள்விகளை அறிந்து கொள்ளுங்கள் மதிப்பீடுகள் குறிப்பிட்ட CO களுடன் சீரமைக்கப்படுகிறது பாடநெறி முடிவுகள் அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீடு அவை அனைத்தும் ஒவ்வொன்றையும் இணைத்துள்ளன மாணவர்களின் நல்ல கற்றலுக்கு அது அவசியம் முந்தைய தொகுதியில் விவாதிக்கப்பட்டது மதிப்பீடுகள் தொடர்பான மாணவர்களின் கருத்தை நாம் பெற வேண்டும் சிஓக்களுடன் தொடர்புடைய எடுத்துக்காட்டுகள் விரிவாக சிறப்பாக விவாதிக்கப்பட்டன மேலும் அவை தேர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருந்தன ஏனெனில் தேர்வுகளும் அவசியம் எனவே தெரிந்து கொள்வது அவசியம் நாங்கள் ஒரு பொதுவான கேள்வியைக் கேட்கலாம் ஒவ்வொரு CO ஐ மாஸ்டரிங் செய்வதில் உங்களுக்கு இருந்த ஆறுதல் அளவைப் பொறுத்து மதிப்பிடுங்கள் அடிப்படையில் மிகக் குறைந்த ஆறுதலிலிருந்து அதிக ஆறுதலுக்கும் ஒவ்வொரு CO யையும் மதிப்பிடுமாறு அவர்களிடம் கேட்கலாம் இங்கே நாம் பாடநெறியில் 8 சிஓக்கள் உள்ள ஒரு மாதிரியைக் காட்டியுள்ளன உண்மையான எண்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அங்கு எழுதலாம் இதன் யோசனை என்னவென்றால் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட CO அல்லது ஒரு சிறிய துணை CO கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இது பெரும்பான்மையான மாணவர்களுக்கு கடினமாக இருப்பதை நிரூபிக்கிறது இவையே ஸ்டிக்கி பைனான்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன எனவே பெரும்பாலான மாணவர்கள் ஒரு விஷயத்தில் சில சிரமங்களை உணர்ந்தால் CO களின் சிறிய துணைக்குழு அடுத்ததாக அந்த CO களைப் பொறுத்து நாம் பாடநெறி செயல்படுத்தப்படும் நேரம் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும் அந்த யோசனையைப் பெற நாம் இந்த வகையான கேள்வியைக் கேட்கலாம் பயிற்றுவிப்பாளரின் பண்புகள் ஆசிரிய மதிப்பீட்டிற்கான ஒரு நிறுவன அளவிலான படிவம் இருந்தால் மற்றும் அந்த படிவம் இந்த அம்சங்களை உள்ளடக்கியிருந்தால் அவற்றை நாம் மீண்டும் செய்ய வேண்டியதில்லை இருப்பினும் இந்த பண்புகள் சில முக்கியமானவை சாத்திய கேள்விகள் பயிற்றுவிப்பாளருக்கு உள்ளடக்கத்தில் தேர்ச்சி இருந்தது மாணவர்கள் அனைவரும் பாரபட்சமின்றி நடத்தப்பட்டனர் பயிற்றுவிப்பாளருக்கு சிறந்த தகவல் தொடர்பு திறன் இருந்தது பயிற்றுவிப்பாளர் வகுப்பு அறையில் கேள்விகளை எழுப்ப மாணவர்களை ஊக்குவித்தார் தொழில்நுட்ப சந்தேகங்கள் நன்றாக தெளிவு படுத்தப் பட்டன பயிற்றுவிப்பாளரின் பொதுவான அணுகுமுறை மிகவும் ஆதரவாக இருந்தது அடிப்படையில் பயிற்றுவிப்பாளரின் பண்புகளில் மூன்று முக்கிய அம்சங்கள் உள்ளன ஒன்று தொழில்நுட்ப திறன் அறிவு மற்றொன்று அணுகுமுறை ஆதரவு அணுகுமுறை மாணவர்களை ஊக்குவித்தல் மூன்றாவது ஒழுக்கத்தை பராமரிப்பதில் உள்ளது எனவே பயிற்றுவிப்பாளரின் ஆளுமைக்கு மூன்று பரிமாணங்கள் உள்ளன இந்த மூன்று பரிமாணங்களைப் பற்றியும் தொழில்நுட்ப திறன் ஆதரவு அணுகுமுறை மற்றும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஒழுக்கமான முறையில் வகுப்பின் நடத்தை பற்றி மேலும் கேள்விகளைக் கேட்கலாம் உண்மையான கணக்கெடுப்பு படிவம் வடிவமைக்க விரும்பும்போது வேறு பல சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் மொத்த கேள்விகளின் எண்ணிக்கை இறுதி செய்யப்பட வேண்டும் கேள்விகளின் எண்ணிக்கை மிகக் குறைவாக இருந்தால் நாம் போதுமான தரமான டேட்டாவை பெறாமல் போகலாம அதே சமயம் கேள்விகள் அதிகம் இருந்தால் மாணவர்களுக்கு சோர்வு உண்டாகலாம் அதனால் தரமான டேட்டாவை பெற முடியாமல் போகலாம் எனவே சர்வே முறையில் சரியான நீளத்தையும் நேரத்தையும் முடிவு செய்வது அவசியம் நிறுவன அளவிலான படிவம் என்று ஒரு படிவம் இருந்தால் அதை எக்ஸிட் சர்வே படிவத்தை வடிவமைக்கும்போது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அவ்வாறு ஒருங்கிணைக்கும் போது மொத்த கேள்விகளின் எண்ணிக்கை மற்றும் வெவ்வேறு அம்சங்களுக்கான ஒதுக்கீடு தொடர்பாக நாம் தகுந்த கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாகஒவ்வொரு பிரிவின் கீழும் உள்ள பொருட்களின் எண்ணிக்கை பாடநெறி மேலாண்மை பாடநெறி முடிவுகள் பயிற்றுவிப்பாளர் பண்புகள் போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் இது போல ஒவ்வொரு வகையிலும் நீங்கள் எத்தனை கேள்விகளைக் கேட்க விரும்புகிறீர்கள் அதுவும் இறுதி செய்யப்பட வேண்டும் படிவம் ஒதுக்கீடு தொடர்பாகசமமாக இருக்க வேண்டும் பல்வேறு ஒதுக்கீடுகள் கலந்திருப்பதால் மாணவர்களுக்கு சரியான பதில்களை கொடுப்பதில் சிரமம் உருவாகலாம் உதாரணத்துக்கு பயிற்றுவிப்பாளர் என்பது குறித்து 8 கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தால் முதல் 3 4 கேள்விகளுக்கு பதிலளித்த பிறகு மாணவர்கள் மீதமுள்ளவற்றை வழக்கமான மற்றும் இயந்திர பாணியில் நிரப்பலாம் சர்வே வடிவங்களில் இப்படிப்பட்ட கேள்விகள் கலந்து வரலாம் உதாரணமாக ஓரிரு கேள்விகள் பாடநெறி முடிவுகளைப் பற்றி பின்னர் பயிற்றுவிப்பாளரைப் பற்றிய இரண்டு கேள்விகள் பாடநெறி முடிவுகள் குறித்து மீண்டும் ஒரு கேள்வி இது போல மாணவர்களிடமிருந்து வழக்கமான பதில்களைத் தடுக்க இந்த கேள்விகளை கலந்து உருவாக்குங்கள் அது சாத்தியம் கணக்கெடுப்பு படிவத்தை நீங்கள் எவ்வாறு சரியாக வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய பணியாகும் குறிப்பிட்ட சிஓக்கள் தொடர்பான கேள்விகளைக் கேட்கவும் முடியும் எக்ஸிட் சர்வேயில் சிஇஓ குறித்து பொதுவான கேள்விகள் இடம் பெறலாம் ஆனால் குறிப்பிட்ட சிஓக்கள் தொடர்பான குறிப்பிட்ட கேள்விகளையும் கேட்கலாம் அது குறிப்பிட்ட சி க்களைப் பொறுத்து பாடத்திட்டத்தை வழங்குவதைத் திட்டமிடுதல் மேம்படுத்துதல் ஆகியவற்றிற்கு உதவும் எனவே CO களை அடைவதை மேம்படுத்துவதற்கா க குறிப்பிட்ட சிஓக்களுக்கு குறிப்பிட்ட கேள்விகளைக் கேட்பது உதவியாக இருக்கும் சில கேள்விகளுக்கு மாணவர்கள் அளிக்கும் பதில் ஆனது பயிற்சியாளர்களுக்கு மாணவர்களின் சிரமமான ஸ்டிக்கி பாயின்ட்ஸ் ஐ அடையாளம் காண்பதில் உதவி செய்கிறது சிஓ தொடர்பான கேள்விகளைக் கேட்பதன் மற்றொரு நன்மை குறிப்பிட்ட CO களுக்கு பதில்கள் அடைய மறைமுகமாக கணக்கிடுவது மிகவும் எளிமையாகிறது குறிப்பிட்ட CO களுடன் தொடர்புடைய சில கேள்விகள் பின்வருமாறு அல்காரிதம் குறித்த ஒரு பாடத்திட்டத்தில் C03 என்ற பாடநெறி முடிவில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது பிரித்து வெற்றி பெறுவது குறித்து தொடர்பானது இது ஒரு எடுத்துக்காட்டு பயிற்றுவிப்பாளர் எக்ஸிட் சர்வே கணக்கெடுப்பி ல்கேட்கக்கூடிய CO3 க்கு குறிப்பிட்ட சில கேள்வி பின்வருமாறு ஒரு குறிப்பிட்ட சிக்கலுக்குப் பிரித்து வெல்லும் நுட்பம் பொருந்துமா என்று நீங்கள் தீர்மானிக்க முடியும் என்று நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் உணர்கிறீர்கள் நம்பிக்கை இல்லை 0 முதல் அதிக நம்பிக்கையுடன் 5 பிரித்து வெல்லும் நுட்பம் அணுகுமுறையை அடிப்படையாகக் கொண்ட டைம் காம்ப்ளக்ஸ் சிட்டி குறித்த அல்காரிதம் கேள்வியில் விடைகாண பதில் நீங்கள் வசதியாக இருக்கிறீர்களா வசதியாக இல்லை 0 முதல் மிகவும் வசதியானது 5 குறிப்பிட்ட பதில்கள் பயிற்றுவிப்பாளருக்குத் CO கள் எந்த அளவிற்கு அடையப்படுகின்றன எந்த அளவிற்கு பொதுவானவை உள்ளன பெரும்பான்மையான மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் என்ன என்பதை குறித்து அறிந்துகொள்ள உதவும் மற்றொரு கேள்வி மேர்ஜ் சாட் அல்காரிதம் குறித்து விளக்க முடியும் என்பதில் நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் நம்பிக்கை இல்லை 0 முதல் மிக உயர்ந்த நம்பிக்கை 5 ஒரு புதிய சிக்கலுக்கான பிளவு மற்றும் வெற்றி வழிமுறையை உருவாக்குவது குறித்து நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் உணர்கிறீர்கள் எந்த நம்பிக்கையும் இல்லை மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் இதுபோன்ற குறிப்பிட்ட CO கள் குறிப்பாக CO3 தொடர்பான கேள்விகளுக்கான பதில்கள் பயிற்றுவிப்பாளருக்கு மதிப்புமிக்க கருத்துக்களை வழங்கும் இதேபோல் ஒவ்வொரு CO ஐப் பொறுத்தவரை நம்மால் மிகவும் பயனுள்ள தரவைப் பெற சில கேள்விகளைக் கேட்க முடியும் இந்த CO குறிப்பிட்ட பதில்களை ஒரு மறைமுக பாணியில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைக் காண்போம் மறைமுக முறையைப் பயன்படுத்தி CO அடைவதைக் கணக்கிடுதல் மற்றும் நேரடி முறைகளில் கணக்கிடப்பட்ட CO அடையலுடன் அதை இணைப்பது பரவலாக விவாதிக்கப்பட்டது மறைமுக முறையில் அமைக்கப்பட்ட மதிப்பு முறை மற்றும் நேரடி முறையில் கணிக்கப்பட்ட மதிப்புமுறை 10 முதல் 90 வரையிலான விதத்தில் உள்ளது அதாவது மறைமுக முறையைப் பயன்படுத்தி கணக்கிடப்பட்ட மதிப்பு பொதுவாக 10 சதவீதத்திற்கு மேல் வெயிட்டேஜ் வழங்கப்படாது நேரடி முறைகளைப் பயன்படுத்தி கணக்கிடப்பட்ட மதிப்பு உள் சோதனைகள் வினாடி வினாக்கள்செமஸ்டர் இறுதி தேர்வுகள் பணிகள் அதற்கு அதிக வெயிட்டேஜ் வழங்கப்படுகிறது பொதுவாக 90 எக்ஸிட் சர்வே கணக்கிடுதல் மூலமாக மறைமுக முறையை அளவிடலாம் சீமான் குறித்த கேள்விகளுக்கு பதில் காண எக்ஸிட் சர்வே முறை மறைமுகமாக உதவி செய்கிறது இது அடிப்படையில் மாணவர்களின் சராசரி கருத்து எடுத்துக்காட்டாக பின்வருவனவற்றைக் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பாடத்தில் CO3 தொடர்பான நான்கு கேள்விகள் இருந்தன மற்றும் 65 மாணவர்கள் பதிலளித்தனர் கேள்வி 1 க்கு 6 பேர் 1 மதிப்பை மிகக் குறைவாக மதிப்பிட்டனர் 54 பேர் இதற்கு 4 மதிப்பை கொடுத்தனர் மற்றும் ஐந்து பேர் உயர் மதிப்பை 5 என மதிப்பிட்டனர் கேள்வி 1 ஐப் பொறுத்தவரை மாணவர்களின் சராசரி மதிப்பீடு 6 x 1 54 x 4 5 x 5 ஆகும் மொத்தம் 65 ஆல் வகுக்கப்படுகிறது 3 8 4 கேள்விகளுக்கான சராசரி மதிப்பீடு மாதிரி மதிப்புகள் முறையே 4 2 3 9 மற்றும் 2 6 நான்கு கேள்விகளுக்கான மதிப்புகளின் சராசரி 3 8 4 2 3 9 மற்றும் 2 6 என்பது 3 6 ஆகும் அதிகபட்ச சாத்தியமான மதிப்பு சிறந்த மதிப்பு 5 நாம் அடைய வேண்டும் CO3 3 6 ஆக 5 ஆல் வகுக்கப்படுகிறது அதாவது 72 சதவீதம் மறைமுகமாக பாடநெறி விளைவுகளை அடைவது கணக்கிடுவதற்கான மிக எளிய வழி ஏனெனில் இது நேரடி அடைவோடு இணைக்கப்பட வேண்டும் 1090 என்ற விகிதத்தில் 10 சதவீதம் 90 சதவீதம் மேலும் குறிப்பிட்ட பதில்கள் அவற்றின் சராசரி மதிப்புகள் உங்களுக்கு ஒருவித துப்பு தருகின்றன எடுத்துக்காட்டாக முதல் கேள்விக்கு சராசரி மதிப்பு 3 8 இரண்டாவது அது 4 2 மூன்றாவது கேள்வி அது 3 9 ஆனால் நான்காவது கேள்விக்கு சராசரி மதிப்பு 2 6 மட்டுமே அதாவது பெரும்பான்மையான மாணவர்கள் இல்லாத குறிப்பிட்ட திறன் இது கேள்விகள் கொடுக்கப்பட்ட CO ஐ விரிவாக்கும் திறன்களுடன் தொடர்புடையதாக இருந்தால் இந்த மதிப்புகள் பயிற்றுவிப்பாளருக்கு எந்தத் திறன்கள் என்பதற்கான தடயங்களையும் கொடுக்கலாம் அடுத்த முறை பாடநெறி வழங்கப்படும்போது இதில் ஒரு நெருக்கமான பார்வை தேவை இது CO களை அடைவதை ஒரு மறைமுக பாணியில் கணக்கிடுவதற்கான ஒரு எளிய வழி மற்ற அனைத்து CO களுக்கும் இதே போன்ற கணக்கீடுகள் செய்ய முடியும் பயிற்சி உங்கள் பாடநெறிக்கு ஒரு பாடநெறி ஹெட்செட் சர்வே கணக்கெடுப்பு படிவத்தை வடிவமைத்து பகிர்வுக்கு நன்றி Tale com இல் இந்த பயிற்சியின் முடிவுகளை பகிருங்கள் அடுத்த பகுதியில் எக்ஸிட் சாரதியின் பயன்பாடு மற்றும் வடிவமைப்பு குறித்து காண்போம் இந்த எக்ஸிட் சர்வே பல திட்டங்களுக்கு பயன்படலாம் இது ஒரு பாடத்திட்டத்தின் அனைத்து கூறுகளுக்கும் பயன்படுத்தப்படலாம் முக்கிய படிப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை படிப்புகள் ஆய்வக படிப்புகள் திட்டங்கள் போன்றவற்றுக்கும் பயன்படலாம் ஆனால் நாம் ஆய்வகங்கள் மற்றும் எடுக்கப்பட்ட படிப்புகளை பார்க்கும் போது சில கூடுதல் பல சிந்தனைகளை கவனிக்க வேண்டும் நன்றி நாங்கள் உங்களை அடுத்த பிரிவில் சந்திப்போம்